வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி மற்றும் இன்றைய உலகில் உள்ள சேவைகள் மற்றும் சமகால பிரச்சனைகள் மேலாண்மை குறித்து கான்பூர் ஐஐடி சார்பாக உங்களுடன் உரையாடுகிறேன் கடந்த சில அமர்வுகளில் சேவைகளின் வெவ்வேறு தனித்துவமான பண்புகள் அல்லது சேவை டொமைனுக்கு குறிப்பாகப் பொருந்தும் பண்புகள் அந்த குறிப்பிட்ட குணாதிசயங்களால் உருவாக்கப்பட்ட சவால்கள் மற்றும் சேவை வணிகமாக நாம் எவ்வாறு வெவ்வேறு வழிகளில் பதிலளிக்க முடியும் என்பதைப் பார்த்தோம் அந்த சவால்களுக்கு வெற்றிகரமாக இன்று நான் விவாதிக்கப் போகிறேன் சேவை ஓட்டத்தில் ஈடுபடும் செயல்முறை சேவைகள் ஓட்டத்தில் நுகர்வோர் இது இன்று எங்கள் தலைப்பாக இருக்கும் ஆனால் அதற்கு முன் ஒரு பக்கத்தில் உள்ள சேவைகளின் சிறப்பியல்புகள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட பதில்களின் கலவையான பார்வையை உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த குறிப்பிட்ட அட்டவணையில் இருந்து நீங்கள் பார்ப்பது போல் பல ஆராய்ச்சியாளர்களிடமிருந்தும் அவர்களின் வேலைகளிலிருந்தும் கடன் வாங்கப்பட்டது அந்த பல்வேறு உத்திகள் மற்றும் சில மறுமொழி உத்திகள் இடையே ஒரு குறிப்பிட்ட கருப்பொருள் தொடர்பு உள்ளது எனவே எங்களிடம் தெளிவற்ற தன்மை உள்ளது மற்றும் தெளிவற்ற தன்மைக்கு பதிலளிக்கும் வகையில் எங்கள் சந்தைப்படுத்தல் உத்தியாக எங்கள் பதிலுக்காக தெளிவற்ற தன்மையைப் பற்றி விவாதித்தோம் தெளிவான உறுதியான படங்களை முன்னிலைப்படுத்த விரும்புகிறோம் சேவைகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் திறமை முகவரி உபகரணங்கள் மற்றும் பலவற்றை முன்னிலைப்படுத்த விரும்புகிறோம் நீங்கள் வாய் வார்த்தை விளம்பரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் நாங்கள் விவாதித்தோம் எனவே வாடிக்கையாளர் வக்காலத்து தூண்டுதலும் உருவகப்படுத்துதலும் இங்கு மிகவும் முக்கியமானதாகி வலுவான நிறுவனப் படங்களை உருவாக்குகிறது அது சேவை வழங்குநர்களின் திறனின் உறுதித்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு கொள்கலனாக மாறும் நிச்சயமாக தகவல்தொடர்புக்கு முந்தைய மற்றும் பின் நுகர்வின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் பேசினோம் செலவுக் கூறுகளை நாம் எவ்வாறு விரிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினை உள்ளது எனவே நாம் விலையில் சமிக்ஞை செய்யலாம் தெளிவற்ற தன்மையைப் பொறுத்து சில பதில்கள் சேவைகளின் விலையைப் பற்றி விவாதிக்கும்போது இதைப் பற்றி பின்னர் விவாதிப்போம் எனவே இவை அனைத்து சேவைகளின் சந்தைப்படுத்தல் சிக்கல்களின் தாய் என்று அழைக்கப்படும் அருவருப்புக்கான பதில்கள் எங்களிடம் இன்னொன்று பிரிக்க முடியாதது எனவே நாங்கள் நுகர்வோரை எவ்வாறு நிர்வகிக்கிறோம் என்பதைப் பற்றி விவாதித்தோம் இந்தச் சிக்கல்களில் சிலவற்றை இன்றைய அமர்வில் விவாதிப்போம் அங்கு நாங்கள் ஒரு சேவை ஓட்டத்தில் நுகர்வோரைப் படிக்கிறோம் ஏற்ற இறக்கமான தேவையை சமாளிக்க உத்திகளைப் பயன்படுத்தி பன்முகத்தன்மை மற்றும் அழிந்துபோகும் தன்மையை எவ்வாறு சமாளிப்பது என்று கடந்த அமர்வில் விவாதித்தோம் என்று நினைக்கிறேன் மேலும் இந்த பன்முகத்தன்மை மற்றும் அழிவை சமாளிக்க தேவை மற்றும் திறன் அல்லது இருபுறமும் சமநிலைப்படுத்தும் நிர்வாகத்தை சரிசெய்ய வேண்டும் எனவே இந்த விளக்கப்படத்தை நீங்கள் இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் பல பிரபலமான ஆராய்ச்சிக் குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் பலவற்றை நீங்கள் இணையத்தில் பல்வேறு தேடல் வழிமுறைகள் மூலம் படிக்கலாம் மற்றும் முழு முழுமையான நகலையும் பதிவிறக்கம் செய்யலாம் உங்கள் டிஜிட்டல் நூலக அமைப்பு உங்கள் நிறுவனத்தில் ஆனால் நான் கவனித்துக்கொண்டது என்னவென்றால் தேடுபொறிகள் மற்றும் சில சேவைகள் மூலம் நேரடியாக பெரும்பாலான மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய குறிப்புகளைப் பார்க்க முயற்சித்தேன் எனவே நான் இப்போது நாளின் தலைப்புக்கு செல்கிறேன் சேவைகளில் நுகர்வோர் முன் வாங்குதலில் இருந்து சேவை சந்திப்புக்கு பிந்தைய கொள்முதல் நிலை வரை பயணிக்கிறார்கள் எனவே கொள்முதல் முன் நிலை இந்த தேவைகளின் தொகுப்பால் சிறப்பிக்கப்படுகிறது நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து சில பதில் வழிமுறைகள் மற்றும் சேவை மேலாண்மை சிக்கல்களைப் புரிந்துகொண்டு உங்களுடன் விவாதிக்க முயற்சிப்பேன் தற்செயலாக இந்த முன் சந்திப்பு மற்றும் பிந்தைய சந்திப்பின் முழு ஓட்டமும் முன் கட்டம் புகழ்பெற்ற AIDA அல்லது AIDA மாதிரியைப் போன்றது பொருட்களின் விஷயத்தில் நுகர்வோரின் வாங்கும் நடத்தையைப் புரிந்துகொள்வதில் மிகவும் பிரபலமானது எனவே A என்பது விழிப்புணர்வைக் குறிக்கிறது நான் ஆர்வத்தைக் குறிக்கிறது D என்பது ஆசை மற்றும் இறுதியாக A என்பது செயல் அல்லது கொள்முதல் செயலைக் குறிக்கிறது நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த தொகுதிக்கு விழிப்புணர்வு மதிப்பீடு போன்றவை தேவைப்படுகின்றன இது உண்மையில் AIDA மாதிரியின் மிகவும் விரிவாக்கப்பட்ட வடிவமாகும் ஆனால் இங்கே சேவைகள் களத்திற்கு குறிப்பிட்ட சில நுணுக்கங்கள் உள்ளன எனவே இந்த கூறுகள் ஒவ்வொன்றையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் எனவே முதலாவது தேவை எழுச்சி வெளிப்படையாக வாடிக்கையாளருக்கு சில வகையான தேவைகள் உள்ளன அதற்காக வாடிக்கையாளர் சில தீர்வுகளை சில சேவைகளை நாடுகிறார் இப்போது பல்வேறு தூண்டுதல்களால் இந்த தேவையை உயர்த்த முடியும் அந்த தூண்டுதல்களில் சில பசி போன்ற உடல் சார்ந்தவை நீங்கள் ஒரு உணவு மற்றும் பான சேவையை நாடும்போது அல்லது அது சேவை நிறுவனத்தால் அதன் மூலம் தூண்டப்படலாம் சந்தைப்படுத்தல் செயல்பாடு அல்லது அது உண்மையில் தொடர்புடையதாக இருக்கலாம் சில பணியாளர்கள் மதிப்பு அல்லது சமூக தேவை எனவே இந்த விழிப்புணர்வு தேவை என்பதை நீங்கள் பார்க்கிறபடி மாஸ்லோவின் தேவைகளின் வரிசைக்கு வழிமுறைகள் மிகவும் இறுக்கமாக உள்ளன நாங்கள் ஏற்கனவே சுருக்கமாக இதைப் பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் ஆனால் உங்களுக்கு மீண்டும் அறிமுகம் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் வலைக்குச் சென்று மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலையான மாஸ்லோவைத் தேடலாம் மேலும் உடல் மற்றும் பாதுகாப்புத் தேவைகள் தொடங்கி தேவைகளின் பல கட்டங்களை விரைவாகச் செல்லலாம் சுய உணர்தல் மற்றும் அந்தத் தேவைகளைப் பொறுத்து பல்வேறு வகையான சேவைகளுக்கு நிகழக்கூடிய பல்வேறு வகையான தூண்டுதல்கள் வரை இந்த நிலையில் எங்களுக்கான இன்றைய விவாதம் நுகர்வோர் மனதில் ஒருவித தேவை தூண்டப்பட்டு நுகர்வோர் ஏதேனும் தீர்வைத் தேடுகிறார்கள் என்று கூறுகிறோம் எனவே முதல் செயல்பாடு வெளிப்படையாக ஒரு சேவை மேலாண்மை நபர்கள் நாம் நிலையானவராக இருக்க வேண்டும் மற்றும் அந்த பதிலை வழங்க முடியும் இதனால் வாடிக்கையாளரின் தகவல் தேடல் எளிதானது வாடிக்கையாளர் எங்களை எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் எனவே நான் ஒரு உணவு மற்றும் குளிர்பான சேவையாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் என் இலக்கு சமூகத்தில் இருப்பதை உறுதிசெய்த பிறகு அவர்கள் வெளியே சாப்பிட அல்லது புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்று உணரும் போது நுகர்வோர் மனதில் என் பெயர் முதலில் வரும் இங்கே கல்வி ரீதியாக நாம் ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு பதிலளிக்கக்கூடிய பல்வேறு தீர்வுகள் உள்ளன என்பதை புரிந்துகொள்கிறோம் ஆனால் வாடிக்கையாளர் வழக்கமாக ஒரு தேர்வு செய்கிறார் எனவே ஒரு வணிகமாக நாம் விழிப்புணர்வின் தேவையைப் பூர்த்தி செய்யக்கூடிய பரந்த அளவிலான தேர்வுகளிலிருந்து உங்கள் திரையில் நீங்கள் பார்க்கும் தூண்டப்பட்ட தொகுப்பை நாங்கள் அழைக்கிறோம் உண்மையான முடிவெடுக்கும் செயல்பாட்டின் போது ஒரு நுகர்வோர் கருதும் பிராண்டுகள் எனவே இது மொத்த சாத்தியக்கூறின் துணைக்குழு ஆகும் மேலும் எங்கள் சந்தைப்படுத்தல் செயல்பாடு எங்கள் சேவை நற்பெயர் எங்கள் சேவை சிறப்பானது நாம் தூண்டப்பட்ட தொகுப்பிற்குள் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவது முக்கியம் பின்னர் நிச்சயமாக தூண்டப்பட்ட தொகுப்பிற்குள் வாடிக்கையாளர் மாற்றுகளை மதிப்பீடு செய்கிறார் இப்போது சேவை களத்தில் இது ஒரு மிக ஆழமான மற்றும் முக்கியமான செயல்பாட்டைக் கூறுகிறது மாற்று இடுகைகளை மதிப்பீடு செய்யும் போது வாடிக்கையாளர் தனது மனதில் வலியுறுத்தும் பண்புக்கூறுகள் அல்லது அம்சங்கள் அல்லது குணங்கள் அல்லது பண்புகள் என்பதை எங்கள் ஆய்வுகள் மூலம் நாங்கள் கண்டறிந்துள்ளோம் தூண்டப்பட்ட தொகுப்பால் மூன்று வகைகள் உள்ளன எளிதான ஒன்று தேடல் பண்பு ஆகும் இது அடிப்படையில் தகவலின் அளவு மற்றும் தரத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே ஒரு உணவு விற்பனை நிலையத்தை முடிவு செய்ய ஒரு உணவகத்தை முடிவு செய்ய அல்லது ஒரு பொருளுக்கு விலை தேர்வு செய்ய அடிப்படையில் வாடிக்கையாளருக்கு நல்ல மற்றும் போதுமான போதுமான தகவல் தேவை எனவே தேடல் பண்புகளைப் பொறுத்து கனமான சேவைகள் நல்ல உயர் தரமான போதுமான தகவலை வழங்கி அவற்றின் நோக்கத்தை அடைய முடியும் ஆனால் சேவை அதிக அனுபவம் வாய்ந்ததாக இருந்தால் வாடிக்கையாளரை உணர உங்களுக்கு ஏதேனும் வழி தேவை எனவே இது ஒரு திரைப்படத்தின் டிரெய்லர் அல்லது ஒரு மாதிரி அல்லது சோதனை எழுத அல்லது ஒரு புதிய தீம் பார்க் அல்லது விடுமுறை இலக்கு இணையம் சார்ந்த அனுபவங்களைப் பகிர்ந்துகொள்வதன் மூலம் ஆடியோ சிறந்த புள்ளிகளின் வீடியோ வெளியீட்டாளர் மற்றும் பலவற்றைப் போன்றது நிச்சயமாக கடினமான ஒன்று நம்பகத்தன்மை பண்பு சார்ந்த மூன்றாவது வகையாகும் ஏனெனில் நம்பகத்தன்மை பண்பு அடிப்படையிலான சேவைகளுக்கு முன்னர் நாங்கள் விவாதித்தோம் உதாரணமாக சுகாதாரம் மருத்துவ ஆலோசனை பல் பராமரிப்பு கல்வி சட்ட ஆலோசனை இந்த சமயங்களில் வாடிக்கையாளர் மாதிரி அனுபவத்தைப் பெற முடியாது போதுமான அளவு தகவல் அல்லது நல்ல தரமான தகவல் கூட குறிப்பிட்ட நீட்டிப்பு வரை செல்லலாம் ஆனால் வாடிக்கையாளரின் மனதில் உள்ள அனைத்து கவலைகள் மற்றும் கேள்விகள் அல்லது நிச்சயமற்ற தன்மைகளுக்கு இன்னும் பதிலளிக்க முடியாது இது பல்வேறு வகையான சேவைகளை பட்டியலிட்டு இந்த மூன்று வகை பண்புகளில் வைக்கும் வரைபடம் இடதுபுறத்தில் நீங்கள் பார்ப்பது போல் எங்களிடம் பெரும்பாலும் தயாரிப்புகள் பொருட்கள் ஆடை நாற்காலி கார் உணவு போன்ற உறுதியான பொருட்கள் உள்ளன எனவே சேவை நிர்வாகங்கள் சேவை சந்தைப்படுத்தல் ஆகியவை வாடிக்கையாளர்களின் இலக்கு குழுவிற்கு போதுமான அளவு கிடைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் நல்ல தகவல் தகவல் கவலையை உருவாக்கும் அளவுக்கு அதிகமாக இல்லை வாடிக்கையாளருக்குத் தூண்டப்படவில்லை என்பது மிகக் குறைவு ஆனால் நல்ல உயர்தர போதுமான தகவல்கள் தேவையைத் தூண்டுவதற்குத் தேவையான தேடல் பண்புகளை நாங்கள் திருப்திப்படுத்துவதை உறுதிசெய்யும் அடுத்தது ரெஸ்டாரன்ட் சாப்பாடு அல்லது ஹேர்கட் அல்லது கேளிக்கை போன்ற சேவைகள் அனுபவப் பரிமாணத்தில் அதிகம் இந்த விஷயத்தில் திரைப்படம் அந்த டிரெய்லர்களை பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் யூடியூப் போன்ற இணைய தளங்களில் விளம்பரப்படுத்த முயற்சிக்கிறது அதனால்தான் எஃப்எம் ரேடியோ சேனல்கள் ஒரு புதிய திரைப்படத்தின் ஹிட் பாடல்களை தொடர்ந்து ஒளிபரப்புகின்றன ஏனெனில் இது சில மாதிரி அனுபவத்தை வழங்குகிறது ஒரு சேவைக்கு வாடிக்கையாளர் அதிக அனுபவ பண்புடன் கனமானவர் நம்பகத்தன்மை பண்பு அடிப்படையிலான சேவைகளான மூன்றாவது வகையைப் பொறுத்தமட்டில் அதிக சவால் உள்ளது இங்குதான் எங்களிடம் மிகவும் தூய்மையான சேவைகள் உள்ளன அதிக உறுதியான பொருட்கள் இல்லை எனவே சட்ட சேவைகள் கல்வி வளாகம் மருத்துவம் நடைமுறைகள் அல்லது இந்த வகையில் எனவே மதிப்பீட்டின் சிரமம் இடமிருந்து வலமாக விரிவடைகிறது எனவே இந்த மூன்று வகையான பண்புகளுக்கு பதிலளிக்க சில நிலையான முறைகள் உள்ளன ஆனால் வாடிக்கையாளரின் மனதில் இடர் உணர்வை நிர்வகிப்பதே மேல் புள்ளி பொதுவாக தயாரிப்புகளைப் போல சேவைகளைப் பெறும்போது வாடிக்கையாளர் அதிக ஆபத்து உணர்வைக் கொண்டுள்ளார் ஏனெனில் நாங்கள் முன்பே விவாதித்தபடி இந்த தேடுதல் அல்லது சுருக்கத்தால் சேவைகள் பாதிக்கப்படுகின்றன எனவே அதிக அளவு ஆபத்து உணர்தல் உள்ளது எனவே நாங்கள் நல்ல புகழ் உத்தரவாதம் சில தடங்கள் வருகைகள் மற்றும் முந்தைய பயனர்களின் நல்ல நெட்வொர்க் வாடிக்கையாளர்கள் தங்கள் கேள்விகளை மகிழ்ச்சியான மற்றும் ஒப்புதல் அளிக்கத் தயாராக இருக்கும் கடந்த வாடிக்கையாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் சமூக ஊடக அமைப்பை நிறுவ வேண்டும் எனவே இந்த பிளாக் வரைபடங்கள் வாடிக்கையாளரின் அபாயத்தை உணரும் அனைத்து உத்திகளாகும் எனவே விளம்பரம் இலவச சோதனை மருத்துவர் அறையில் சான்றுகளைக் காண்பித்தல் சான்றுகள் மற்றும் பட்டியலைப் பயன்படுத்துதல் சான்றுகள் இவை உணர்வுகளைக் கையாள பல்வேறு வழிகள் என்று உத்தரவாதம் அளிக்கிறது எனவே கையகப்படுத்துதலுக்கு முந்தைய கட்டத்தில் அல்லது சந்திப்புக்கு முந்தைய கட்டத்தில் வாடிக்கையாளருக்கு நிறைய கவலைகள் இடர் உணர்வுகள் உள்ளன அதை நாங்கள் நிர்வகிக்க வேண்டும் மற்றும் வாடிக்கையாளருக்கு சில எதிர்பார்ப்புகள் உள்ளன என்ற முக்கிய விஷயத்திற்கு இப்போது வருகிறீர்கள் நீங்கள் ஒரு தாபாவுக்கு சாப்பாட்டுக்குச் செல்லும் போது இந்த எதிர்பார்ப்பு சூழலுக்கு ஏற்ப மாறுகிறது உங்கள் எதிர்பார்ப்பு குறைந்த மட்டத்தில் குடும்பத்துடன் மற்றும் நண்பர்களுடன் உயர்தர உணவக உணவகத்திற்குச் செல்லும்போது ஒப்பிடும்போது குறைவாக இருக்கும் எனவே எங்கள் எதிர்பார்ப்புகள் சூழ்நிலை காலப்போக்கில் மாற்றம் இடம் அல்லது சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் எனவே எதிர்பார்ப்பில் பல்வேறு மாறுபாடுகள் உள்ளன மேலும் இந்த சந்திப்பிற்கு முந்தைய எதிர்பார்ப்பைப் புரிந்துகொள்வது ஒரு நல்ல சேவை அனுபவத்தை உருவாக்குவதற்கு முக்கியமானது ஏனெனில் வாடிக்கையாளர் சேவையின் மூலம் பாய்கிறது இந்த குறிப்பிட்ட வரைபடத்துடன் நான் முடிக்கிறேன் நீங்கள் நடுவில் பார்க்கிறீர்கள் எங்களிடம் நீல மண்டலம் உள்ளது இது விரும்பிய சேவை நிலை மற்றும் கீழ் பகுதி எங்களிடம் போதுமான சேவை உள்ளது எனவே வாடிக்கையாளர் சேவை வசதியை அணுகும் போது விருப்ப சேவையைப் பொறுத்து ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரேமிங் உள்ளது இது பணியாளர்களின் தேவை மற்றும் சாத்தியமானதை நம்புகிறது மறுபுறம் சேவை மாற்றங்கள் மற்றும் சூழ்நிலை காரணிகளின் அடிப்படையில் எடுத்துக்காட்டாக நீங்கள் பசியுடன் இருந்தால் நீங்கள் நெடுஞ்சாலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தாபா சாலையோர தபாவில் நிற்கிறீர்கள் அந்த கட்டத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு இந்த மட்டத்தில் போதுமான சேவை இருக்கும் ஆனால் நீங்கள் வேறு சூழலில் இருந்தால் வாய் வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சிறந்த உணவகத்தின் மதிப்பாய்வாளர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த அளவிலான எதிர்பார்ப்பு இருக்கலாம் நிச்சயமாக இடையில் ஒரு மண்டலம் உள்ளது அதை நீங்கள் மண்டலம் என்று அழைத்தீர்கள் சகிப்புத்தன்மை இது zeithaml மற்றவர்கள் தங்கள் ஆராய்ச்சி மூலம் உருவாக்கப்பட்ட மிகவும் பிரபலமான கட்டமைப்பாகும் மற்றும் வெளிப்படையாக சேவைக்குப் பிறகு அல்லது சேவையின் போது கூட நீங்கள் எளிதாகப் புரிந்து கொள்ளலாம் வாடிக்கையாளரின் கருத்து இந்த மஞ்சள் மட்டத்திற்குக் கீழே போதுமான அளவு இருந்தால் நீங்கள் சிக்கலில் உள்ளீர்கள் வாடிக்கையாளரின் கருத்து நீல மட்டத்திற்கு மேல் இருந்தால் நீங்கள் வாவ் காரணியை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியை உருவாக்குகிறீர்கள் இடையில் இந்த பசுமை மண்டலத்தில் நீங்கள் நடுநிலை கட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளீர்கள் அதனால் வெளிப்படையாக ஒரு சேவை மேலாளராக நீங்கள் பார்க்க முடிந்தால் சேவை அனுபவத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் கருத்து இந்த நீல எல்லைக்கு அப்பால் செல்லும்